டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் மாடியுல் 30க்கு வருக இன்டெக்ஸிங் மற்றும் ஹாஷிங் பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் இது ஒரு கடைசி மாடியுல் ஆகும் ஸ்டேட்டிக் மற்றும் டைனமிக் மற்றும் வெவ்வேறு ஹாஷிங் டெக்னிக் களை பற்றி கம்பேர் செய்து விவாதித்த முந்தைய மாடியுல் லில் நாம் பிட்மேப் இன்டீஸஸ்களை அறிமுகப்படுத்தினோம் இப்போது இந்த மாடியுல் லில் நாம் குறிப்பாக யூஸ் கேஸ் களைப் பார்ப்போம் முதலில் SQLஇல் இன்டெக்ஸ்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை நாம் செக் செய்வோம் நாம் அதைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்பதால் பல்வேறு இன்டீஸஸ் களின் தியரி ஐ நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையில் சிஸ்டம் எவ்வாறு இன்டெக்ஸ் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் எப்போது மற்றும் எதை இன்டெக்ஸ் செய்கிறீர்கள் என்பதை பற்றிய முக்கியமான விஷயம் எனவே இன்டெக்ஸிங் செய்வதற்கான சில கைடுலைன் களை பற்றி பேசினோம் எனவே அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் எனவே இன்டெக்ஸ் ஐ SQLஇல் டிபைன் செய்யும்போது அது டேபிள் ஐ கிரியேட் செய்யும் சின்டாக்ஸ் க்கு ஒத்ததாக இருக்கும் எனவே நீங்கள் இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்யுங்கள் அந்த இன்டெக்ஸ் க்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் பின்னர் நீங்கள் எந்த ரிலேஷன் இல் இன்டெக்ஸிங் செய்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் மேலும் நீங்கள் இன்டெக்ஸ் செய்யும் ஆர்ட்டிரிபியூட் களின் லிஸ்ட் ஐ வைக்கவும் எனவே ரிலேஷன் இல் உள்ள பிரான்ச் இல் இன்டெக்ஸ் செய்ய முடிந்தால் பிரான்ச் பெயரில் இன்டெக்ஸ் செய்யலாம் மற்றும் அதை நாம் பி இன்டெக்ஸ் என்று அழைக்கலாம் இப்போது யூனிக் இன்டெக்ஸ் ஐ உருவாக்குங்கள் என்று நீங்கள் சொன்னால் யூனிக் இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்வதற்கும் ஒரு வழி உள்ளது மேலும் சேர்ச் கீ என்பது ஒரு கேண்டிடேட் கீ ஐ எதிர்பார்க்கும் ஏனெனில் அதன் அனைத்து மதிப்புகளும் டிஸ்டின்ட் மற்றும் யூனிக் ஆக இருக்க வேண்டும் இப்போது இந்த வகையான இன்டெக்ஸ் முறையைச் செய்வதற்கு இது மிகவும் பொதுவானதாக இருந்தது ஆனால் இப்போது நாம் ஏற்கனவே விவாதித்த கிரியேட் டேபிள் இன் அடிப்படையில் யூனிக் இன்டகிரிட்டி கன்ஸ்ரெய்ன்ட் ஐ பயன்படுத்தலாம் என்பது மிகவும் விரும்பப்படுகிறது அந்த வகையான கன்ஸ்ரெய்ன்ட் ஐ இது ஸேட்டிஸ்பைட் செய்யும் அதற்காக நீங்கள் யூனிக் இன்டெக்ஸ் ஐ உருவாக்கக்கூடாது நீங்கள் இன்டெக்ஸ்களை விரும்பவில்லை என்றால் உண்மையில் ட்ராப் இன்டெக்ஸ் ஐ செய்து இன்டெக்ஸ் பெயரை வைக்கவும் எனவே பெரும்பாலான டேட்டாபேஸ் சிஸ்டம் கள் நீங்கள் செய்ய விரும்பும் இன்டெக்ஸிங் மற்றும் கிளஸ்டரிங் வகையில் ஸ்பெசிஃபிகேஷன் ஐ அனுமதிக்கிறது எனவே நீங்கள் ஒரு கிளஸ்டருக்கான இன்டெக்ஸ் ஐ உருவாக்கலாம் மற்றும் பல காளம்களுக்கான காம்போசைட் இன்டெக்ஸ் ஐ உருவாக்கலாம் எனவே அந்த சிங்கிள் காளம்களுக்கு இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்வதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை குயிக் ஆக பார்ப்போம் இது காளம்களுக்கான கொறி களில் டெஸ்ட் ஐ விரைவுபடுத்துகிறது எனவே எம்ப்ளாயி emp tab என்பது ஒரு ரிலேஷன் ஆகும் இது எம்ப்ளாயி இன் பெயரைக் குறிக்கும் ஒரு ஆர்ட்டிரிபியூட் ename ஆகும் மற்றும் ஒரு இன்டெக்ஸ் ஐ உருவாக்க விரும்புகிறோம் மேலும் நாம் அதைச் செய்தால் எம்ப்ளாயி இன் பெயரை அடிப்படையாகக் கொண்ட எந்தவொரு சேர்ச் ம் மிக வேகமாக நடைபெறும் இப்போது நீங்கள் இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்யும் போது குறிப்பாக ஸ்டோரேஜ் செட்டிங் உடன் தொடர்புடைய பல்வேறு பேக்டர் களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்டெக்ஸ் க்கு நீங்கள் வைத்திருக்க விரும்பும் ஸ்டோரேஜ் என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா அதை எவ்வாறு அதிகரிக்க விரும்புகிறீர்கள் டேபிள் ஸ்பேஸ் என்ன மிகவும் இன்டர்ஸ்டிங்கிலி நீங்கள் இப்போது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் களை கம்ப்யூட் செய்யுங்கள் இது இப்போது ஆப்ஷனல் ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் எடுத்துக்காட்டாக வெவ்வேறு ரிலேஷன் களில் உங்கள் டேட்டா எவ்வாறு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது மற்றும் அவை எவ்வாறு உண்மையிலேயே கொறி செய்யப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியாவிட்டால் ஒரு இன்டெக்ஸ் குட் அல்லது அது இன்அப்ரோபிரியேட் என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே இந்த இன்டெக்ஸ் ஐ செய்வதன் மூலம் எந்த வகையான ஆக்சஸ் கள் நடந்துள்ளன என்பதை நீங்கள் அறிய விரும்பும் இன்டெக்ஸ் இன் அடிப்படையில் அந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் களை உண்மையில் கம்ப்யூட் செய்வது நல்லது எனவே கம்ப்யூட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கள் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஐ கம்ப்யூட் செய்வதை ஸப்ஸிக்கொன்டிலி ரெபர் செய்யும் இதை நீங்கள் பின்னர் குறிப்பிடலாம் நீங்கள் இரண்டு காளம் களிலும் இன்டெக்ஸ் ஐ உருவாக்கலாம் எனவே எம்ப்ளாயி பெயர் emp ename மற்றும் எம்ப்ளாயி நம்பர் emp tab குறியிடப்பட்ட ஒரு இடத்தை இங்கே காண்பிக்கிறோம் எனவே நீங்கள் இந்த இரண்டிலும் ஒரு இன்டெக்ஸ் ஐ உருவாக்கி ஒரே நேரத்தில் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் களை கம்ப்யூட் செய்யுங்கள் என்று சொல்லலாம் இப்போது பிற வழிகளில் பங்க்ஷன் களில் உருவாக்கக்கூடிய இன்டெக்ஸ் உள்ளது எனவே e name இன் அப்பர் கேஸ் அடிப்படையில் சார்ட் செய்யப்பட்ட கொறி இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே நான் e name ஐ இன்டெக்ஸ் ஆக்கினால் அது தானே ஆபரேஷன்களை ஸ்பீடப் செய்யாது ஏனெனில் நீங்கள் சார்ட் செய்ய விரும்பினால் e name ஐ அப்பர் கேஸ் ஆக மாற்ற வேண்டும் அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரெக்கார்ட் ற்கும் செய்ய வேண்டும் பின்னர் உண்மையில் சாட்டிங் கம்பரிசன் களை பயன்படுத்துங்கள் எனவே இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு பங்க்ஷன் அடிப்படையிலான இன்டெக்ஸ் முறையைச் செய்யலாம் அங்கு உங்களால் முடிந்தவரை ஸ்பெசிஃபை செய்ய முடியும் நீங்கள் இங்கே பங்க்ஷன் அடிப்படையிலான இன்டெக்ஸ் ஐ காணலாம் அங்கு நீங்கள் அப்பர் கேஸ் e name ஐ அடிப்படையாகக் கொண்ட இன்டெக்ஸ் என்று கூறலாம் எனவே உங்கள் உண்மையான மதிப்புகள் லோயர் கேஸ் அல்லது மிக்ஸட் கேஸ் இல் இருக்கும்போது இன்டெக்ஸ் ஐ emp இன் அப்பர் கேஸ் இல் உருவாக்கப்படும் பின்னர் e name இன் அப்பர் கேஸ் சார்டிங் அடிப்படையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நீங்கள் பிட்மேப் இன்டெக்ஸ் ஐ உருவாக்கக்கூடிய நார்மல் இன்டெக்ஸ் ஐ விரும்பலாம் எனவே பெயரில் பிட்மேப் இன்டெக்ஸ் ஐ உருவாக்கலாம் மேலும் ரெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஐ ஒத்திருக்கிறது எனவே இந்த பீல்ட் களைக் கொண்ட ஒரு ஸ்டூடண்ட் ரிலேஷன் இருந்தால் ஜெண்டர் குறித்த ஒரு இன்டெக்ஸ் ஐ உருவாக்க முடியும் செமஸ்டரில் மற்றொரு இன்டெக்ஸ் ஐ நாம் உருவாக்கலாம் இவை பிட்மேப் இன்டெக்ஸ் க்கான மிகவும் பொதுவான கேண்டிடேட் ஆகும் ஏனெனில் ஜெண்டர் இங்கு 2 வேல்யூ களை எடுக்க முடியும் அவை மேல் மற்றும் ஃபீமேல் ஆகும் செமஸ்டர் 4 வேல்யூ களை 1 2 3 4 ஐ எடுக்கலாம் எனவே பிட்மேப் இங்கே காட்டப்பட்டுள்ளது பின்னர் நான் ஜெண்டர் எஃப் மற்றும் செமஸ்டர் 4 என செலக்ட் செய்ய விரும்பினால் அது பேசிக்கலி எஃப் இன் பிட்மாப்பை 0 1 1 ஆகவும் செமஸ்டர் 4 இன் பிட்மேப்பை 0 0 1 ஆகவும் கொண்டுள்ளது ஆகவே நாம் மற்றும் இந்த இருவருமே இருந்தால் இது 0 0 0 எனவே இது ஸ்டூடண்ட் ஐடி என்று எனக்குச் சொல்லப்படுகிறது இது நான்காவது ரெக்கார்ட் ஆகிய ஸ்டூடண்ட் ஐடி 103 இன் ரிசல்ட் ஆகும் எனவே இவ்வாறு SQL இல் பிட்மேப் இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தலாம் ஆக்சுவலி இது முழு விஷயத்தையும் பின்னர் பல கீ ஆக்சஸ் இல் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு கொறி ஐ செய்கிறீர்கள் என்றால் அது உங்களிடம் டிபார்ட்மெண்ட் பெயர் பினான்ஸ் மற்றும் சேலரி 8000 ஆகும் பின்னர் இந்த கொறி ஐ இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி ப்ராசசிங் செய்ய பல ஸ்ட்ராட்டஜி கள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சிங்கிள் ஆட்டிரிபியூட் இன் சிங்கிள் இன்டெக்ஸ் ஆனது இன்டெக்ஸ் வேல்யூ கள் ஆகும் எனவே டிபார்ட்மெண்ட் மற்றும் பினான்ஸ் இல் உள்ள இன்ஸ்ரக்டர் களை கண்டுபிடிக்க டிபார்ட்மெண்ட் பெயரில் உள்ள இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தலாம் பின்னர் சேலரி 80000 என்பதை டெஸ்ட் செய்யவும் அல்லது சேலரி இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி 80000 சேலரி உடன் இன்ஸ்ரக்டர் களை கண்டுபிடிக்கவும் பின்னர் டிபார்ட்மெண்ட் பெயர் பினான்ஸ் என டெஸ்ட் செய்யவும் அல்லது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இல் உள்ள அனைத்து ரெக்கார்டு களுக்கும் பாயின்டர் கள் கண்டுபிடிக்க டிபார்ட்மெண்ட் பெயர் இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தலாம் 80000 சேலரி இல் உள்ள அனைத்து ரெக்கார்டு களையும் கண்டுபிடித்து பைனல் ரிசல்ட் ஐ பெற இரு செட் களையும் இன்டர்செக்ஸன் செய்யலாம் எனவே பல்வேறு சிங்கிள் இன்டெக்ஸிங் சிங்கிள் ஆட்டிரிபியூட் இன்டெக்ஸ் இன் அடிப்படையில் பல கீ ஆக்சஸ் ஐ அடைய முடியும் நாம் காம்போசிட் சேர்ச் கீ செய்யும்போது நேச்சுரலி 2 இருந்தால் இன்டெக்ஸ் என்பது கம்பைன்ட் லெக்சிக்கல் ஆடர் ஐ டிபைன் செய்ய வேண்டும் என்பதாகும் எனவே டிபார்ட்மெண்ட் பெயர் சேலரி என்பது எந்தவொரு டிபார்ட்மெண்ட் லும் இன்டெக்ஸ் செய்யப்பட்டு டிபார்ட்மெண்ட் பெயரின் அடிப்படையில் ஆடர் செய்யப்படுகிறது அல்லது டிபார்ட்மெண்ட் இன் பெயர் சேலரி இன் அடிப்படையில் ஆடர் செய்யப்பட்டதற்கு ஒரே மாதிரியாக இருந்தால் இதில் நீங்கள் பல காம்போசிட் சேர்ச் கீ களில் ஆட்டிரிபியூட் களை ரைட் செய்வது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இரு டிபார்ட்மெண்ட் பெயர் ஒரே மாதிரியாக இருந்தால் சேலரி ஐ கம்பேர் செய்யலாம் ஆனால் வேறு வே இல்லை எனவே பல ஆட்டிரிபியூட் களில் நீங்கள் இன்டெக்ஸ் ஐ கொண்டிருக்கும்போது டிபார்ட்மெண்ட் பெயர் பினான்ஸ் மற்றும் சேலரி 80000 என்ற அதே உதாரணத்திற்கு மீண்டும் செல்லலாம் ஆகவே செப்பரேட் இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்துவது லெஸ் எபிஷியன்ட் கொண்டது ஆனால் அது எவ்வாறு செய்யப்படலாம் என்பதைக் கண்டோம் ஆனால் நாம் எபிஷியன்ட்லி ஹேண்டில் செய்ய முடியும் டிபார்ட்மெண்ட் பெயர் மற்றும் சேலரி இல் இந்த இன்டெக்ஸிங் நம்மிடம் உள்ளது டிபார்ட்மெண்ட் பெயர் பினான்ஸ் மற்றும் சேலரி 100 போன்ற கொறி களையும் நாம் எளிதாக ஹேண்டில் செய்ய முடியும் ஏனென்றால் நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் என்பதால் நான் இகுவாலிட்டி ஐ கண்டுபிடிக்க முடிந்தால் லெஸ் ஆனது என்னவென்று தெரியும் ஆனால் டிபார்ட்மெண்ட் பெயர் பினான்ஸ் ஐ விட லெஸ் ஆனது மற்றும் பேலன்ஸ் லெஸ் ஆக உள்ளது என்று நான் சொன்னால் நம்மால் எபிஷியன்ட்லி ஆக ஹேண்டில் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள்க மற்றும் சேலரி 80000 ஆக இருக்க வேண்டும் காரணம் இந்த டிபார்ட்மெண்ட் பெயர் மற்றும் சேலரி ஆகியவை காம்போசைட் கீ இல் உள்ள ஆர்டரிங் செய்த ஆட்டிரிபியூட் கள் ஆகும் எனவே டிபார்ட்மெண்ட் பெயர் லெஸ் ஆக இருந்தால் சேலரி இன் இகுவாலிட்டி ஐ சரிபார்க்க வழி இல்லை ஆனால் டிபார்ட்மெண்ட் பெயர் இகுவல் ஆக இருந்தால் சேலரி ஐ சரிபார்க்க வாய்ப்பு உள்ளது எனவே இந்த ஆர்டரிங் காரணமாக இது முதல் ரெக்கார்ட் ஐ ஸேட்டிஸ்பை செய்யும் பல ரெக்கார்ட் களை பெச் செய்யக்கூடும் ஆனால் அது இரண்டாவது கண்டிஷன் இல்லை இப்போது ஒரு இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்ய உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரிவிலிஜ் தேவை என்பதையும் ரிமெம்பர் செய்ய வேண்டும் ஏனெனில் இது ஓரளவு அட்மினிஸ்ட்ரேட்டர் administrator's ஜாப் இன் டோமைன் இல் உள்ளது எனவே அதைச் செய்ய உங்களுக்கு குறிப்பிட்ட பிரிவிலிஜ் ஆக்சஸ் ரைட் கள் தேவை எனவே ஒரு புதிய இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்ய நீங்கள் இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்யும் டேபிள் களின் செட் ஐ வைத்திருக்க வேண்டும் அல்லது சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் அல்லது அந்த டேபிள் களுக்கான இன்டெக்ஸ் ஆப்ஜெக்ட் பிரிவிலிஜ் அல்லது இன்டெக்ஸ் ஐ கொண்டிருக்கும் ஸ்கீமா விற்கு கோட்டா இருக்கலாம் எனவே இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்வது என்பது உங்களால் முடியும் ஏனெனில் நீங்கள் டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ் ஐ ஒரு ரெகுலர் பேசிஸ் இல் பயன்படுத்துகிறீர்கள் என்பதாகும் மேலும் இதன் மூலம் நீங்கள் வேறு சில யூசர் ஸ்கீமா களில் இன்டெக்ஸ் ஐ உருவாக்க முடியாது அதற்காக உங்களுக்கு குளோபல் ரைட் தேவை இது எந்தவொரு இன்டெக்ஸ் வகையான சிஸ்டம் பிரிவிலிஜ் களையும் கிரியேட் செய்கிறது எனவே நீங்கள் ஒரு இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்ய முடியவில்லையா என்றும் சரிபார்க்கவும் ஃபங்ஷன் பேஸ்ட் இன்டெக்ஸ் களுக்கு தேவைப்படுகிற பிற பிரிவிலிஜ் களில் உங்கள் பிரிவிலிஜ் என்ன என்பதை சரிபார்க்கவும் இப்போது SQL அப்ளிகேஷன் SQL கொறி சிஸ்டம் அடிப்படையில் இன்டெக்ஸ் ஐ எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதைப் பார்த்தோம் இப்போது நாம் ஏன் இன்டெக்ஸ் செய்ய வேண்டும் மற்றும் எங்கு செய்ய வேண்டும் என்பதை குயிக் ஆக பார்ப்போம் எனவே நான்காவது வாரத்தில் 16 முதல் 20 வரையிலான மாடியுல் களில் நீங்கள் ரீகால் செய்தால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் இன் பிராப்பர் டிசைன் இல் உள்ள பல்வேறு இஸ்யூ களை நாம் ஸ்டடி செய்துள்ளோம் ரிடன்டன்ஸி ஐ ரெடியூஸ் செய்வது மற்றும் அனாமலி ஐ குறைக்கக்கூடிய டேபிள் களை நார்மலைசேசன் செய்வதில் நாம் கவனம் செலுத்தினோம் ஆக்சஸ் இன் எபிசிஎன்சி ஐ எவ்வாறு இம்ப்ரூவ் செய்வது மற்றும் சிறந்த நார்மலைஸ்ட் டிசைன் ஐ அப்டேட் செய்வது பெரும்பாலும் சிறந்த பர்ஃபாமென்ஸ் ஐ தருகிறது எடுத்துக்காட்டாக கம்ப்யூட்டிங் ஜாயின் க்கான ரிக்குயர்மென்ட் ஐ குறைப்பதை நாங்கள் ஆப்டிமஸ் செய்கிறோம் எனவே நாம் பார்த்த அந்த அட்வான்டேஜ் கள் ஆனால் ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் இன் ஆக்சுவல் பர்ஃபாமென்ஸ் டேட்டா ஆர்கனைஸ் செய்யப்படுவது மற்றும் மேனேஜ் செய்யப்படும் முறையால் சிக்னிபிக்கன்லி பாதிக்கப்படுகிறது இது நாம் பார்த்த லாஜிக்கல் டிசைன் அடிப்படையில் வரவில்லை எனவே இவை இன்டெக்ஸிங் மற்றும் ஹாஷிங் அடிப்படையில் அச்சீவ் செய்யப்படுகின்றன எனவே பிசிகல் ஆர்கனைசேஷன் இன் ஆக்சுவல் பவுண்டரி ஐ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தேவை தான் அதையே நாம் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் டிசைன் லெவல் இல் நார்மலைஸிங் செய்யும் போது மீண்டும் யோசிக்க வேண்டும் அவை ஸ்டாட்அப் நேர ஆக்டிவிட்டி கள் எனவே வழக்கமாக நாம் டிசைன் செய்து நார்மலைஸ் செய்வோம் மேலும் இன்டெக்ஸ் ஐ table create டேட்டாபேஸ் அமைப்பின் தொடக்கத்தில் அனைத்தையும் செய்வீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அது உண்மையில் பின்னர் மாற்றப்படும் ஏனெனில் இது கடுமையான தாக்கங்களைக் கொண்டிருக்கும் ஆனால் பர்ஃபாமென்ஸ் நடத்தை தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஏனெனில் அந்தத் டேட்டா இன் புள்ளிவிவரங்கள் என்னவாக இருக்கும் என்பதை டிசைன் சரியாகச் சொல்லவில்லை ஏனெனில் அந்த நடத்தை என்னவாக இருக்கும் தரவு இருக்கும் எனவே காலப்போக்கில் தரவுத் தளம் பயன்படுத்தப்படுவதால் இது உருவாகும் ஆகவே எந்த டேபிள் ஹெவி ஆகிறது என்பதற்கான பேட்டன் களை அறிய பல்வேறு டேபிள் களின் டேட்டா களைப் பற்றிய ஸ்டேட்டிஸ்டிக் களை தொடர்ந்து கலெக்ட் செய்ய வேண்டும் அவைகள் எந்தெந்த ஆட்டிரிபியூட் கள் உள்ளன எந்த அதிக ஆக்சஸ் கள் நடக்கின்றன எங்கே எந்த வகையான கொறி களைப் பெறுகிறீர்கள் என்பவைகள் ஆகும் உங்களிடம் உள்ள பர்ஃபாமென்ஸ் ஐ ஆப்டிமைஸ் செய்ய டேபிள் யில் உள்ள இன்டெக்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்யலாம் எனவே unfortunately டிசைன் இடத்தில் நாம் ஸ்டடி செய்த பங்க்ஷனல் டிப்பெனடன்ஸி அல்லது மல்டிவேலியுட் டிப்பெனடன்ஸி தியரி களைப் போலல்லாமல் இது முழுத் தேவையாகும் பர்ஃபாமென்ஸ் ஐ நிர்ணயிக்கும் சவுண்ட் தியரி எதுவும் இல்லை எனவே உங்களிடம் உள்ளவை அனைத்தும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மூலம் நீங்கள் டெவலப் செய்த எக்ஸ்பட்டைஸ் ஆகும் எனவே நான் உங்களை டேட்டாபேஸ் ஐ எவ்வாறு அஜய்ல் ஆக வைத்திருப்பது என்பது குறித்த சில காமன் கைடுலைன் களின் தொகுப்பிற்கு அழைத்துச் செல்கிறேன் ஆகவே ரூல் 0 என்று நான் சொல்லும் முதல் ரூல் அப்டேட் டிரேட் ஆப் ஆக்சஸ் இன்டெக்ஸ் களுக்கு வழிவகுக்கிறது ஒவ்வொரு கொறி இன் சேர்ச் ரிசல்ட் இல் இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இது பிசிகல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஐ அடிப்படையாக கொண்டது சேர்ச் இல் குறிப்பிட்ட இன்டெக்ஸ் ஐ கொண்டிருப்பதால் நிச்சயமாக பர்ஃபாமென்ஸ் ஐ இம்ப்ரூவ் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு அப்டேட் ம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இன்சர்ட் டெலிட் அல்லது மதிப்புகளைப் அப்டேட் செய்வது ஆகியவை ஆகும் மேலும் இவை இன்டெக்ஸ் பைல்க களைப் அப்டேட் செய்யும் எனவே இது நாம் செலுத்துகின்ற குயிக் ஆக்சஸ் க்கான ஓவர்ஹெட் அல்லது பெனால்டி ஆகும் எனவே தேவையற்ற இன்டெக்ஸ்களை வைத்திருப்பது பர்ஃபாமென்ஸ் இல் குறிப்பிடத்தக்க டிக்ரடேஷன் ஐ ஏற்படுத்தும் இன்டெக்ஸ் பைல் கள் உங்கள் டிஸ்க் இல் குறிப்பிடத்தக்க ஸ்பேஸ் ஐ பிடிக்கும் மேலும் இது இன்டெக்ஸ் கம்ப்யூடேசன் போது மெம்மரி லிமிடேஷன் காரணமாக உங்கள் பிஹேவியர் ஸ்லோ டவுன் செய்யக்கூடும் எனவே ரூல் 0 குறியீடுகள் இந்த டிரேட் ஆப்க்கு வழிவகுக்கும் இன்டெக்ஸ் க்கான பயன்பாட்டு ஜட்ஜ்மென்ட் பற்றி எப்போதும் கவனமாக இருங்கள் ரூல் 1 இன்டெக்ஸ் ஒரு பெரிய டேபிள் இல் 15 பெர்சன்ட் க்கும் குறைவான ரோ களை நீங்கள் அடிக்கடி ரீட்ரீவ் செய்ய விரும்பினால் ஒரு இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்வதற்கான சிறந்த கேண்டிடேட்ஸ் கள் எந்த டேபிள் கள் என்பதை சரியான டேபிள் கள் தீர்மானிக்கின்றன இப்போது முதல் 15 பெர்சன்ட் ஒரு பால்பார்க் நம்பர் ஆகும் இது டேபிள் ஸ்கேன் இன் ரிலேடிவ் ஸ்பீட் க்கு ஏற்ப பெரிதும் மாறுபடும் டேபிள் ஸ்கேன் வேகமாக நீங்கள் அதிக கிளஸ்டரை கட் ஆப் செய்வதற்கு குறைந்த பெர்சன்டேஜ் ஐ பயன்படுத்தலாம் ரோ டேட்டா களை கட் அப் செய்வதற்கு அதிக பெர்சன்டேஜ் ஐ பயன்படுத்தலாம் இன்டெக்ஸ் டேபிள் கள் இன்டெக்ஸ் காளம் கள் பல டேபிள் களில் செய்ய பயன்படும் சூழ்நிலைகள் இருந்தால் அல்லது பல டேபிள் கள் ஒரு மிதமான ரெகுலர் பேசிஸ் இல் ஜாயின் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன என்றால் இந்த டேபிள் களில் ஜாயின் செய்ய காளம் கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த டேபிள் கள் அவற்றின் அடிப்படையில் இன்டெக்ஸ் செய்யப்பட வேண்டும் பிரைமரி மற்றும் யூனிக் கீ கள் ஆட்டோமேட்டிக்கலி இன்டீஸஸ் களைக் கொண்டுள்ளன ஆனால் ஃபாரின் கீ இல் ஒரு இன்டெக்ஸ் ஐ வைத்திருக்க விரும்பலாம் எனவே ஒரு கொறி க்கு தேவையின்றி நீண்ட நேரம் அல்லது எதிர்பாராத விதமாக நீண்ட நேரம் தேவைப்பட்டால் சிறிய டேபிள் களுக்கு இன்டெக்ஸ் தேவையில்லை என்பதைக் கவனியுங்கள் சிறிய டேபிள்களுடன் கம்பேர் செய்யும்போது டேபிள் மிகவும் பெரியதாகிவிட்டதா என்பதைச் செக் செய்ய வேண்டிய நேரம் இது அது இன்டெக்ஸ் க்கான டேம் ஆக இருக்கலாம் எனவே ரூல் 1 கரெக்ட் டேபிள் களை இன்டெக்ஸ் செய்கிறது மற்றும் நிச்சயமாக அதனுடன் ரிலேட் ஆனது கரெக்ட் காளம் களைக் இன்டெக்ஸ் செய்கிறது நான் குறிப்பிட்டுள்ள சில கேரட்டெறிடிக் களை கொண்ட காளம் கள் இன்டெக்ஸ் மதிப்புகளுக்கான நல்ல கேண்டிடேட் கள் காளம் இல் ரிலேட்டிவ்லி யூனிக் ஆனது பின்னர் இன்டெக்ஸிங் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிபிட் ஐ தரும் உங்கள் வழக்கமான இன்டெக்ஸ் கள் நன்றாக வேலை செய்யக்கூடிய வைட் ரேஞ்ச் ஆன வேலியூ களை கொண்டுள்ளன பிட்மேப் இன்டெக்ஸ் கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் களைத் தரும் ஒரு சிறிய அளவிலான வேலியூ கள் உள்ளன எனவே காளம் இல் உள்ளவற்றைப் பயன்படுத்துவதில் பல நள் வேலியூ கள் உள்ளன ஆனால் கொறி கள் பெரும்பாலும் வேலியூ கள் உள்ள அனைத்து ரோ களையும் தேர்ந்தெடுக்கின்றன எனவே காளம் இல் ஏராளமான நள் வேலியூ கள் உள்ளன ஆனால் நீங்கள் ஒரு கொறி ஐ செய்யும்போதெல்லாம் வேலியூ களைக் கொண்ட ரோ களை உண்மையில் எடுக்கிறீர்கள் எனவே அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் கண்டிஷன் ஐ வைத்து SQL கொறி ஐ எழுதினால் இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நாண் நள் வேலியூ கள் மட்டுமே மேட்ச் செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன் ஐ நீங்கள் வைக்கலாம் அதனுடன் கம்பேர் செய்யும்போது நீங்கள் இப்போது எடுத்திருந்தால் ரெபர் டைம் 1754 நாண் நள் செக் செய்யும்போது உங்கள் முதல் கொறி ஃபாஸ்ட் ஆக இயங்கும் உங்களிடம் COL X இல் ஒரு இன்டெக்ஸ் இருந்தால் கொறி அந்த இன்டெக்ஸ் இல் வேலை செய்ய முடியும் எனவே இவை நீங்கள் காளம் இன் அடிப்படையில் செய்ய வேண்டியவை ஒரு காளம் இல் பல நள் வேலியூ கள் உள்ளன மற்றும் நீங்கள் பொதுவாக நாண் நள் வேலியூ களைத் சேர்ச் செய்யவில்லை அது நல்லது அந்த காளம் களை லாங் மற்றும் லாங் ரோ காளம் களை எப்படியும் இன்டெக்ஸ் செய்ய முடியாது எனவே இது ரூல் 2 இன்டெக்ஸ் கரெக்ட் காளம் என்பதை நினைவில் கொள்க ரூல் 3 ஒவ்வொரு டேபிள் க்கும் இன்டெக்ஸ்களின் எண்ணிக்கையை லிமிட் செய்கிறது மேலும் இன்டெக்ஸ் அதிக ஓவர் ஹெட் ஐ தருகிறது நாம் இதை ஏற்கனவே ரூல் 2 ரூல் 0 இன் ஒரு பகுதியாகக் கண்டோம் ரோ கள் இன்சர்ட் செய்யப்படும்போது அல்லது டெலிட் செய்யப்படும்போது காளம் கள் அப்டேட் செய்யப்படும்போது இன்டெக்ஸ் அப்டேட் செய்யப்பட வேண்டும் காளம் இல் உள்ள அனைத்து இன்டெக்ஸ் களும் அப்டேட் செய்யப்பட வேண்டும் எனவே நிறைய காஸ்ட் உள்ளது எனவே இது லிமிட் செய்யப்பட்ட எண்ணிக்கையிலான இன்டீஸஸ் களின் பாதி எண்ணத்துடன் தொடங்கும் எனவே அப்டேட் களின் பர்ஃபாமென்ஸ் ஓவர்ஹெட் க்கு எதிரான கொறிகளுக்கு இன்டெக்ஸ் வைத்திருப்பதன் பெனிபிட் ஐ நீங்கள் தொடர்ந்து வெய் பண்ண வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு டேபிள் பிரைமரிலி ஆக ரீட் செய்தால் மட்டுமே நீங்கள் அதிக இன்டெக்ஸ் களைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் ஓவர்ஹெட் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு டேபிள் பெரிதும் அப்டேட் செய்யப்பட்டால் குறைந்த எண்ணிக்கையிலான இன்டீஸஸ் களைப் பயன்படுத்தலாம் ரூல் 4 காம்போசிட் இன்டெக்ஸ்இல் காளம் களின் ஆர்டர் ஐ தேர்வுசெய்க எனவே நீங்கள் ஏற்கனவே இரண்டு ஸ்லைடுகளைப் பார்த்திருக்கிறீர்கள் காம்போசிட் இன்டெக்ஸ் இன் அடிப்படையில் மற்ற காளம் களில் ஆர்டரிங் செய்வதில்ன் தாக்கம் என்ன என்பதை நான் உங்களுடன் பேசுகிறேன் எனவே கிரியேட் இன்டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல் உள்ள காளம் களின் ஆர்டர் பர்ஃபாமென்ஸ் ஐ பாதிக்கும் எனவே நீங்கள் பெரும்பாலும் பயன்படுத்த எதிர்பார்க்கும் காளம் அதை முதல் இன்டெக்ஸ் ஆக வைக்கிறது ஏனென்றால் நீங்கள் உண்மையில் ஒரு கொறி ஐ செய்யவில்லை இது காம்போசிட் சேர்ச் கீ யையும் ஆனால் அதன் ஒரு பகுதியையும் எடுக்கும் ஆனால் உங்களிடம் ஒரு காம்போசிட் சேர்ச் கீ இன்டெக்ஸ் இருந்தால் கொறி ஆட்டிரிபியூட் களை பயன்படுத்தினால் நீங்கள் இன்னும் பயனடைவீர்கள் இது இன்டெக்ஸ் இன் முதல் பகுதி ஆகும் எனவே இங்கே நான் ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன் ஒரு வெண்டர் கள் பார்ட் டேபிள் உள்ளது மேலும் 5 வெண்டர் கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் எனவே வெண்டர் ஐடி பார்ட் நம்பர் மற்றும் யூனிட் காஸ்ட் உள்ளது இந்த கருத்தில் யூனிட் காஸ்ட் ஐ மறந்து விடுங்கள் எனவே இது பிரைமர்லி பார்ட் நம்பர் மற்றும் வெண்டர் ஐடி ஆகும் எனவே 5 வெண்டர் கள் உள்ளனர் ஒவ்வொரு வெண்டர் க்கும் சுமார் 1000 பார்ட் கள் உள்ளன எனவே பார்ட் நம்பர் மற்றும் வெண்டர் ஐடி இதுபோன்ற கொறி செய்யப்பட்டதை கூறுவோம் மேலும் இதற்கு பொருந்தக்கூடிய எல்லாவற்றையும் தேர்வு செய்யலாம் இப்போது நீங்கள் ஒரு காம்போசிட் இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்தால் அது பார்ட் நம்பர் மற்றும் வெண்டர் ஐடி இல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்தால் பபார்ட் நம்பர் மட்டுமே பயன்படுத்தப்படும் கொறி களுக்கு வேகமாக இயங்கும் ஆனால் இங்கே வெண்டர் ஐடி முதல் ஆட்டிரிபியூட் ஆக இன்டெக்ஸ் க்கு ஒரு நல்ல கேண்டிடேட் இல்லை ஏனெனில் அதற்கு ஐந்து சாத்தியமான மதிப்புகள் மட்டுமே உள்ளன மதிப்பு எனவே இன்டெக்ஸிங் உண்மையில் இங்கு உதவாது இன்டெக்ஸ் க்கு டிஸ்கிரிமினேட் காட்ட முடியாது இன்னும் ஏராளமான கிளஸ்டர் கள் காணப்படுகின்றன ரூல் நம்பர் 5 இன்டெக்ஸ் usageஐ மிகவும் அக்குரேட் ஆக மாற்ற ஸ்டேட்டிஸ்டிக் களை கேதர் செய்கிறது இந்த ஸ்டேட்டிஸ்டிகல் இன்ஃபர்மேஷன் கள் டேட்டாபேஸ் இன்டெக்ஸ்களை மிகவும் எபெக்ட்டிவிலி பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஃபேக்டர் ஆகும் எனவே கிரியேட் பண்ணின இன்டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல் இருந்து ஸ்டேட்டிஸ்டிக் களை எவ்வாறு கேதர் செய்வது என்பதை நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் செய்ததில் இருந்து தெரியலாம் பின்னர் உங்கள் சிஸ்டம் இல் ஆரக்கிளில் உள்ள பங்க்ஷன் பெயர்கள் உள்ளன இவற்றின் பங்க்ஷன் கள் என்னவென்று நீங்கள் செக் அப் செய்ய வேண்டும் எனவே இதன் மூலம் நீங்கள் டேபிள் களின் ஸ்டேட்டிஸ்டிக் களை மற்றும் உங்களிடம் உள்ள ஸ்கீமா ஐ கண்டுபிடித்து அந்தத் இன்ஃபர்மேஷன் ஐ பயன்படுத்தி இன்டெக்ஸ் ஐ ஆப்டிமைஸ் செய்யலாம் கடைசி ரூல் 6 என்பது ட்ராப் இன்டெக்ஸ் இது இனி தேவைப்படாதது ஆகும் எனவே ஒரு இன்டெக்ஸ் ஐ பல காரணங்களுக்காக ட்ராப் செய்யலாம் எடுத்துக்காட்டாக இது கொறி களை ஸ்பீட் அப் செய்வதில்லை எனவே டேபிள் மிகச் சிறியதாக மாறியிருக்கலாம் டேபிள் இல் பல ரோ கள் இருக்கும் ஆனால் மிகக் குறைவான இன்டெக்ஸ் இன்க்ரீஸ் உள்ளது இவை ஐடியல் இல்லை என்பதை நாம் கண்டிருக்கிறோம் எனவே இந்த கேஸ் முன்னர் இருந்திருக்காது இப்போது இது கேஸ் ஆக இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் அந்த இன்டெக்ஸ் ட்ராப் செய்யப்பட வேண்டும் ஏனெனில் இது உங்கள் அப்ளிகேஷன் இல் உள்ள கொறி கள் உங்களுக்கு சில இன்டெக்ஸ் களைக் கொண்ட கொறி ஐ பயன்படுத்த வேண்டாம் கொறி களில் இன்டெக்ஸ் கள் மேலும் பிற ஆட்டிரிபியூட் கள் அல்லது பிற காம்போசைட் ஆட்டிரிபியூட் கள் செய்யப்படுகின்றன எனவே இது எந்த மதிப்பும் இல்லாத இன்டெக்ஸ் கள் அல்ல வெளிப்படையாக நீங்கள் புதிய இன்டெக்ஸ் ஐ ஒரு புதிய வழியில் கிரியேட் செய்கிறீர்கள் என்றால் மீண்டும் ரீபில்ட் செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் ரீபில்ட் செய்வதற்கு முன்பு இன்டெக்ஸ் ஐ ட்ராப் செய்ய வேண்டும் எனவே ஒரு ஜட்ஜ்மென்ட் ஐ மேக் செய்து மற்றும் இன்டெக்ஸ் ஐ ட்ராப் செய்ய வேண்டும் நீங்கள் அதைக் அப்சர்வ் செய்யும்போது பர்ஃபாமென்ஸ் ஐ இம்ப்ரூவ் செய்யும்போது இனி தேவைப்படாத இன்டெக்ஸ் களை ட்ராப் செய்யலாம் நீங்கள் ஒரு இன்டெக்ஸ் ஐ ட்ராப் செய்யும்போது இன்டெக்ஸ் செக்மெண்ட் இன் அனைத்து எக்ஸ்டெண்ட் களும் டேபிள்ஸ்பேஸ் இல் ரிட்டன் ஆகும் எனவே இது பேசிக்கலி ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் மற்றும் SQL கமண்ட் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தயவுசெய்து நீங்கள் ஒரு டேபிள் ஐ ட்ராப் செய்தால் அதனுடன் தொடர்புடைய அனைத்து இன்டெக்ஸ் களும் தானாக ட்ராப் செய்யப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெளிப்படையாக டேட்டா இல்லை என்றால் அவற்றின் இன்டெக்ஸ் ஐ பற்றி எப்படி பேச முடியும் எனவே ஒரு இன்டெக்ஸ் ஐ ட்ராப் செய்வதற்கு முன்னர் எந்தவொரு இன்டெக்ஸ் சிஸ்டம் பிரிவிலிஜ் ஐ ட்ராப் செய்ய வேண்டும் பிரிவிலிஜ் பற்றி ஏற்கனவே பார்த்துள்ளோம் எனவே இது இன்டெக்ஸிங் மற்றும் ஹாஷிங் குறித்த எங்கள் டிஸ்கஷன் களை செம்மரைசஸ் செய்கிறது எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நீங்கள் SQL இல் இன்டெக்ஸ் ஐ கிரியேட் செய்ய கற்றுக்கொண்டீர்கள் மற்றும் நல்ல இன்டெக்ஸ் க்கான சில ரூல் களை இன்டர்டியூஸ் செய்யப்பட்டது ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் அனைத்து 5 மாடியுல் களிலும் கொறி ப்ராசசிங் ஐ எவ்வாறு ஸ்பீட்அப் செய்வது இன்சர்ட் டெலிட் கொறி களின் ஆக்சஸ் எக்ஸிகியூசன் ஐ ஸ்பீட்அப் செய்வது டேட்டாபேஸ் இன் லைஃப் டைம் இல் எப்படி என்பதைப் பற்றி பார்த்தோம் நாம் பல்வேறு இன்டெக்ஸ் ஸ்கீம் களைப் பார்த்தோம் நாம் ஹேஷிங்கைப் பார்த்து கம்பாரிசன் களை செய்துள்ளோம் எனவே நீங்கள் நிச்சயமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இன்டெக்ஸிங் ஸ்கீம் அல்லது இன்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்பது B ட்ரீ ஆகும் இது டேட்டா பைல்களுக்கும் இன்டெக்ஸ் பைல்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் மற்றும் SQL சர்வர் போன்றவை B ட்ரீ ஐ மட்டுமே பயன்படுத்துகின்றன இப்போது நாம் பார்த்த ஹேஷிங் ஆப்சன்கள் ஒரு மாறுபட்ட அக்சப்டமிழிட்டி கொண்டிருப்பதைக் கண்டோம் இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் ஆகும் ஆனால் எல்லா சிஸ்டம்களும் அதை ஈக்குவலி ஸ்றாங்லி பயன்படுத்துவதில்லை வெவ்வேறு ஆட்டிரிபியூட் களில் ஒரு டேட்டாபேஸ் அல்லது டேபிள் இல் இன்டெக்ஸிங் செய்வது மிகவும் டெலிகேட் ரெஸ்பான்சிபிளிட்டி ஆகும் இது நிறைய ஜட்ஜ்மென்ட் களுடன் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அந்த ஸ்டேட்டிஸ்டிக் கள் சரியாக கலட் செய்யப்பட வேண்டும் மற்றும் டேட்டா இன் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் நல்ல ஜட்ஜ்மென்ட் வழங்கப்பட வேண்டும் கொறி களின் டேட்டா தன்மையை ஆக்சஸ் செய்வது அனைத்தையும் கேர்புள்ளி கன்சிடர் செய்ய வேண்டும் உங்களிடம் உள்ள டிசைன்லிருந்து நீங்கள் நல்ல பர்ஃபாமென்ஸ் ஐ பெற முடியும் எனவே நார்மலைசேஷன் பற்றிய அனைத்து தியரி களின் மூலமும் நீங்கள் பெற்ற நல்ல டிசைன் இன் நாலேஜ் மற்றும் ரிடன்டன்ஸி ரிமூவல் உங்களுக்குத் தெரியும் நல்ல அப்புறாபிரியேட் இன்டெக்ஸ் டிசைன் இன் அடிப்படையில் உங்கள் நல்ல ஜட்ஜ்மென்ட் ஒரு நல்ல டேட்டாபேஸ் சிஸ்டம் என்ஜினீயர் ஐ உருவாக்குவதற்கு நீண்ட நேரம் ஆகும்